இது ஒத்திசைவான இயந்திரம் அல்லது பொதுவாக ஒரு ஜெனரேட்டராகப் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான இயந்திரங்களில் ஒன்றாகும் எல்லா மின்சார நிலையங்களும் பொதுவாக ஒத்திசைவான ஜெனரேட்டர்களைப் பயன்படுத்துகின்றன என்று நான் சொல்வேன் அல்லது அதை ஆல்டர்நேடர் என்றும் சொல்லலாம் இவை பொதுவாக அனைத்து மின்சார நிலையங்களிலும் மூன்று பேஸ் மின்சாரம் தயாரிக்கப் பயன்படுகின்றன NTPC அல்லது NPC நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் போன்ற ஸ்ட்ரீம் டர்பைன் மூலம் இயக்கப்படும் மின் நிலையங்களை பார்த்தால் இவை இரண்டும் பொதுவாக 3000 ஆர் கொண்ட ஜெனெரேட்டர்களை பயன்படுத்துகின்றன அதேசமயம் NHPC தேசிய ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷனுடன் போன்ற உற்பத்தி நிலையங்களில் இருக்கும் ஹைட்ரோ டர்பைன்களைப் பார்த்தால் இவை அனைத்தும் பொதுவாக குறைந்த வேகத்தில் இயங்குகின்றன நான் 500 ஆர்பிஎம் என சொல்வேன் அது சில நேரங்களில் அதைவிட குறைவாகவும் இருக்கலாம் ஸ்டீம் டர்பைன் மின் நிலையங்களுடன் ஒப்பிடும்போது இவற்றின் வேகம் மிக குறைவு ஜெனெரேட்டரின் பயன்பாட்டு கொள்கையை முதலில் பார்ப்போம் எனக்கு மீண்டும் ஒரு ஸ்டேட்டர் மற்றும் ஒரு ரோட்டார் இருக்கும் எனவே ஸ்டேட்டரில் நான் மூன்று பேஸ் வைண்டிங்க்குகளை கொண்டிருப்பேன் எனவே இதை A மற்றும் A' என்று சொல்கிறேன் நான் இன்னும் ஒரு ஜோடியைப் பெறுவேன் இது உண்மையில் B மற்றும் B' விநியோகிக்கப்பட்ட வைண்டிங்க் ஆக நான் அதை காட்டவில்லை அவை குவிந்திருப்பதாக நான் காட்டுகிறேன் ஆனால் அவை குவிந்திருக்கவில்லை அவை விநியோகிக்கப்பட்டிருக்கும் இது பல ஸ்லாட் களின் மீது விநியோகிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது குவிந்திருப்பதைப் போல நான் காண்பிக்கிறேன் எனவே இது மீண்டும் B மற்றும் B' ஆக இருக்கும் மூன்றாவது C மற்றும் C' ஆகும் இவை மூன்று பேஸ் மின்னழுத்தங்கள் எனவே மூன்று பேஸ் மின்னழுத்தங்களாக உருவாக்கப்படுகின்றன இது காந்தமாக இருக்கும் என்று நான் கருதினால் இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தில் ஒரு மின்காந்தம் அல்லது நிரந்தர காந்தம் கொண்டிருப்பேன் என்பதை நினைவில் கொள்க ரோட்டார் ஆனது ஒருவேளை மின்காந்தம் அல்லது நிரந்தர காந்தம் கொண்டிருக்கும் அதேசமயம் நான் மூன்று பேஸ் வைண்டிங் கொண்ட ஸ்டேட்டரைப் பெறப்போகிறேன் ரோட்டார் புல அமைப்பைக் கொண்டிருக்கும் அதேசமயம் நான் இவற்றை ஆர்மேச்சராகப் பெறப்போகிறேன் நான் இந்த கட்டமைப்பைப் பெறப்போகிறேன் அது ஏன் அப்படி நாம் இதை பற்றி கொஞ்சம் விவாதிப்போம் ஆனால் இது போன்ற ஒரு கட்டமைப்பை நான் கொண்டிருந்தால் அது எதிர் கடிகார திசையில் சுழல்கிறது முதலில் நான் A மற்றும் Al இல் தூண்டப்பட்ட EMF ஐ பெறப் போகிறேன் பின்னர் 120 டிகிரிக்குப் பிறகு சரியாக B ல் தூண்டப்பட்ட EMF பெறுவேன் ஏனென்றால் B பேஸ் வைண்டிங் ஆனது 120 டிகிரி இடம்பெயர்ந்துள்ளது அதன் பின்னர் நான் C ல் தூண்டப்பட்ட EMF பெறுவேன் ஒரு சிக்னல் காந்தம் சுழல்வதன் காரணமாக ஒன்றுக்கொன்று சுயாதீனமான மூன்று வைண்டிங்குகளிலும் மூன்று பேஸ் தூண்டப்பட்ட ஈ எஃப் பெறுவேன் சிறந்த பகுப்பாய்விற்குச் செல்லாமல் கூட ரோட்டோர் DC மூலம் எக்ஸைட் செய்யப்படுகிறது என்று நான் சொல்ல முடியும்

யால் நான் இதை எக்ஸைட் செய்தாலும் நான் ஒரு வட துருவத்தையும் தென் துருவத்தையும் உருவாக்குவேன் இது இந்த இரண்டு துருவங்களின் காரணமாக உருவாக்கப்படும் ஃப்ளக்ஸ் ன் ஒரு நிலையான மதிப்பாக இருக்கும் ஒரே விஷயம் என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அதை சுழற்ற நான் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒருவேளை 3000 ஆர் எம் ஆக இருக்கலாம் வேகம் ஆனது நான் பெறப்போகும் அதிர்வெண்ணை பொறுத்தது இங்கே இதை ஷாப்ட் என்று நான் சொல்வேன் ஷாப்ட் ஆனது காந்தத்தை பிரைம் மூவரின் வேகத்தில் சுழற்றப் போகிறது மற்றும் உருவாக்கப்பட வேண்டிய அதிர்வெண்ணுக்கு ஏற்ப பிரைம் மூவரின் வேகம் மின் நிலைய அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்படும் எடுத்துக்காட்டாக இது இரண்டு துருவ இயந்திரமாக இருக்கப் போகிறது என்றால் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட வட துருவம் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் A பேஸ் வைண்டிங்கை எதிர்கொள்ளும் எனவே நான் 50 ஹெர்ட்ஸை விரும்பினால் அடிப்படையில் இந்த வட துருவம் 50 ஹெர்ட்ஸுடன் தொடர்புடைய A பேஸ் வைண்டிங்குடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இது 1 வினாடியில் 50 முறை நடக்க வேண்டும் என் வைண்டிங்கிலேயே தூண்டப்பட்ட ஈ எஃப் உடன் சரியாக 50 ஹெர்ட்ஸை நான் பெற முடியும் வினாடிக்கு எவ்வளவு சுழற்சிகள் அல்லது நிமிடத்திற்கு எவ்வளவு சுழற்சிகள் என்பது தனிப்பட்ட பேஸ் வைண்டிங்குகளில் தூண்டப்படும் அதிர்வெண் என்ன என்பதை மறைமுகமாக முடிவு செய்யும் எனக்கு இரண்டு துருவங்கள் இருந்தால் நான் இங்கு சுழலும் ஒரு நேர்மறையான அரை சுழற்சியை இங்கு A' இல் தூண்டப்படுகிறது மேலும் ஒரு எதிர்மறை அரை சுழற்சி அதே நேரத்தில் A' இல் அதே நேரத்தில் தூண்டப்படுகிறது இது இரண்டு துருவமாக இருந்தால் மட்டுமே இப்படி நடக்கும் இந்த குறிப்பிட்ட 50 ஹெர்ட்ஸுடன் தொடர்புடைய சுழற்சி அல்லது சுழற்சி வேகத்தை நான் பெறப் போகிறேன் என்றால் நான் தூண்டப்பட பட்ட 50 ஹெர்ட்ஸ் கொண்டிருப்பேன் இது ஒரு வினாடிக்கு நடக்கும் சுழற்சி இதை ஒரு மின் தூண்டல் மோட்டரில் ஒத்திசைவான வேகமாக நாம் எழுதினோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் இதே விஷயம் பொருந்தும் எனது பிரைம் மூவர் காந்தத்தை சுழற்றும் வேகம் அடிப்படையில் ஒத்திசைவு வேகம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒவ்வொரு பேஸ் வைண்டிங்கிலும் என்ன அதிர்வெண் தூண்டப்படுகிறது என்பதை தீர்மானிக்கும் என்னிடம் இரண்டு துருவங்கள் மட்டுமே இருந்தால் ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒரு முறை மட்டுமே A பேஸ் ஆனது அமைப்பின் வட துருவத்தை எதிர்கொள்ளப் போகிறது அதற்கு பதிலாக நான் ஒரு வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் என்றால் உண்மையில் இரண்டு முறை இது மீண்டும் மீண்டும் வருகிறது எனவே இது வட துருவமாக இருக்கலாம் இது தென் துருவமாக இருக்கலாம் இது வட துருவமாகவும் இது தென் துருவமாகவும் இருக்கலாம் இப்போது A பேஸ் வைண்டிங் ஆனது வட துருவத்தை இரண்டு முறை எதிர்கொள்ளப் போகிறது எனவே தூண்டப்பட்ட ஈ எஃப் இன் அதிர்வெண் மேலும் அதிகரிக்கக்கூடும் நான் புல அமைப்பை அதிக வேகத்தில் சுழற்றினால் அல்லது துருவங்களின் எண்ணிக்கையை பெருக்கினால் அதிக அதிர்வெண்ணை பெற முடியும் இரண்டு முறைகளிலும் நான் அதிக அதிர்வெண் பெற முடியும் பொதுவாக வெப்ப மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் ஸ்டீம் டர்பைன் அடிப்படையிலான ஆல்டர்நெட்டர்கள் மிகப் பெரிய வேகத்தில் இயங்குகின்றன பொதுவாக இது 3000 ஆர் ல் இயங்கும் ஒரு விதியாக ஸ்டீம் டர்பைன் அடிப்படையிலான ஆல்டர்நெட்டர்கள் 3000 ஆர்பிஎம்மில் வேலை செய்யப் போகின்றன அதாவது இந்த வழக்கில் எனக்கு இரண்டு துருவங்கள் அல்லது ஒரு துருவ ஜோடி மட்டுமே இருக்கும் அதாவது இந்த 3000 ஆர் எம் க்கு நான் 50 ஹெர்ட்ஸை 9Hertz நேரடியாகப் பெற முடியும் அதேசமயம் நான் ஹைட்ரோ ஆல்டர்னேட்டரைப் பார்த்தால் பொதுவாக அனைத்து ஹைட்ரோ டர்பைன் அடிப்படையிலான ஆல்டர்னேட்டர்கள் 500 அல்லது 475 RPM ல் மட்டுமே சுழல போகின்றன மேலும் இது மிகக் குறைந்த வேகம் எனவே 50 ஹெர்ட்ஸைப் பெற விரும்பினால் நான் துருவங்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் பொதுவாக எப்போதும் நான் NTPC மின் நிலையம் அல்லது NPC மின் நிலையம் பற்றி பேசும்போது இது இரண்டு துருவ அமைப்பாக இருக்கும் அதேசமயம் நான் நீர் மின் நிலையத்தைப் பற்றி பேசப் போகிறேன் என்றால் எனக்கு குறைந்த வேகம் இருக்கும் ஆனாலும் 50 ஹெர்ட்ஸ் தேவைப்படுகிறது அதாவது எனக்கு 10 துருவங்கள் அல்லது 12 துருவங்கள் அல்லது அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் பொதுவாக ஹைட்ரோ ஆல்டர்னேட்டர்களில் அதிக எண்ணிக்கையிலான துருவங்கள் காணப்படுகின்றன நான் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான துருவங்களைப் பற்றி பேசும் போதெல்லாம் நான் அதிக வேகத்தைப் பற்றி பேசுகிறேன் நான் அதிக வேகத்தைப் பற்றி பேசுகிறேன் என்றால் அது மிக அதிக வேகத்தில் சுழலும் ஒரு பெரிய கட்டமைப்பாக இருந்தால் உண்மையில் நீங்கள் நேரியல் திசைவேகத்தைப் பார்த்தால் ரோட்டரின் புற மேற்பரப்பின் விளிம்பில் அல்லது அதைச் சுற்றி என்ன நடக்கிறது அது மிகவும் அதிகமாக இருக்கும் ரோட்டார் இது போன்ற ஒரு நீளமான கட்டமைப்பைக் கொண்டிருக்கப் போகிறது என்றால் பொதுவாக நீங்கள் ஒரு வித சிதைவைக் கொண்டிருப்பீர்கள் இது நீட்டிக்கப்பட்ட கட்டமைப்பைக் கொண்ட எனது ரோட்டார் என்று சொல்லலாம் இது ஷாப்ட் நான் இங்கே ஒரு வட துருவத்தையும் இங்கே ஒரு தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் இது போன்ற ஒரு நீடித்த கட்டமைப்பைக் கொண்டிருந்தால் நான் அடிப்படையில் முனைகளை நோக்கி செயல்படும் ஒரு பெரிய அளவிலான மையவிலக்கு சக்திகளை கொண்டிருப்பேன் அவை நீளமான மேற்பரப்புகளை நோக்கிச் செயல்படுகின்றன என்றால் அவை வைண்டிங்கை சிதைக்கக்கூடும் குறிப்பாக அவை மிகப் பெரிய வேகத்தில் செயல்படும்போது இது நடப்பதை நாம் விரும்பவில்லை துருவமாக நாம் ஒரு உருளை வடிவ அமைப்பைக் கொண்டிருப்பதற்கான காரணம் இதுதான் ஆனால் நாம் இங்கே மட்டுமே வைண்டிங்கை வைப்போம் பின்னர் என்ன நடக்கும் நான் இங்கே டாட் கொடுக்கிறேன் இங்கே கிராஸ் கொடுக்கிறேன் என்றால் நான் அங்கே வட துருவத்தையும் இங்கே தென் துருவத்தையும் உருவாக்குவேன் அவ்வளவுதான் நடுப் பகுதியில் எனக்கு எந்தவிதமான வைண்டிங்கும் இருக்காது இது ஒரு உருளை வடிவ அமைப்பைக் கொண்டுள்ளதுஎனவே குறைந்தபட்சம் அது சிதைவடைய அதிக வாய்ப்பு இல்லை உருளை வடிவ துருவ ரோட்டார் பொதுவாக ஸ்டீம் டர்பைன் க்கு steam turbine ஒத்த அதிவேக ஆல்டர்நெட்டர் களில் பயன்படுத்தப்படுகிறது அதேசமயம் இது முக்கிய துருவமாகும் எனவே நான் உண்மையில் 4 முக்கிய துருவங்களைக் காட்டுகிறேன் நான் இது போன்ற ஒரு கட்டமைப்பைப் பெறப் போகிறேன் இங்கே ஒரு துருவத்தையும் இங்கே ஒரு துருவத்தையும் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நான் இங்கே ஒரு துருவத்தையும் இங்கே ஒரு துருவத்தையும் காட்டியதைப் போல அல்லாமல் சீரான தடிமன் இருக்கும் நான் 4 துருவங்களை இதுபோன்று நீட்டிக்கப் போகிறேன் எந்த விஷயத்தில் நாம் அதை முக்கிய துருவம் என அழைக்கிறோம் ஏனெனில் அவற்றில் குறிப்பாக சில பகுதிகள் முன்னிலைப் படுத்தப்படுகின்றன னவே அது உண்மையில் நீண்டுள்ளது மற்றும் அந்த பகுதி துருவத்தின் முக்கிய பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு முக்கிய துருவ ஆல்டர்நெட்டர் நம்மிடம் உருளை வடிவ ஆல்டர்நெட்டர்கள் மற்றும் முக்கிய துருவ ஆல்டர்நெட்டர்கள் உள்ளன ஒத்திசைவான ஜெனரேட்டர்கள் உண்மையில் ஆல்டர்நெட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே நான் ஒரு பேஸ் அல்லது மூன்று பேஸ் ஆல்டர்நெட்டர்கள் வைத்திருக்க முடியும் நாம் இப்போது விவாதிப்பது மூன்று பேஸ் ஆல்டர்நெட்டர்கள் பற்றித்தான் எனவே மூன்று பேஸ் ஆல்டர்நெட்டர்கள் உருளை வடிவ ரோட்டார் அமைப்பு அல்லது முக்கிய ரோட்டார் அமைப்பைக் கொண்டிருக்கலாம் உருளை வடிவ ரோட்டார் அமைப்பு பொதுவாக மிகப் பெரிய வேகத்துடன் ஒத்துப்போகிறது அதேசமயம் முக்கிய துருவ அமைப்பு பொதுவாக சிறிய வேகங்களுடன் ஒத்திருக்கும் மற்றும் சிறிய வேகம் பொதுவாக ஹைட்ரோ ஆல்டர்னேட்டரில் இருக்கும் மற்றும் பெரிய வேகம் பொதுவாக ஸ்டீம் டர்பைன் அடிப்படையிலான NTPC மற்றும் NPC மின் நிலையங்களில் இருக்கும் பெரும்பாலான மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு ஆல்டர்னேட்டரின் அடிப்படை கட்டமைப்பை பற்றி இதுவரை பார்த்தோம் வைண்டிங்க்குகளை கொண்டிருப்பதற்குப் பதிலாக புல அமைப்பில் காந்த விசையை உருவாக்குகிறோம் வைண்டிங்குக்கு பதில் நிரந்தர காந்தங்களையும் நாம் கொண்டிருக்கலாம் இயற்கையாகவே கிடைக்கும் உண்மையான காந்தத்தையும் என்னால் கொண்டிருக்க முடியும் நான் ஒரு காந்தத்தை சரியாக வடிவமைத்து அதை நான் ரோட்டார் கட்டமைப்பில் வைக்க முடியும் இந்த விஷயத்தில் நான் எக்ஸைடேசன் க்காக எந்தவொரு வைண்டிங்கையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை நான் மூன்றாவது ஒரு வகையையும் பெறலாம் உருளை வடிவ துருவங்களைத் தவிர முக்கிய துருவங்கள் தவிர நிரந்தர காந்த ஒத்திசைவான ஜெனரேட்டர்களாக அவை இருக்கலாம் பொதுவாக இது PMSG என அழைக்கப்படுகிறது ஏறக்குறைய 4 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நிரந்தர காந்த ஒத்திசைவு ஜெனரேட்டர் சுமார் 30 கிலோ வாட் அல்லது 40 கிலோவாட் மதிப்பீட்டிற்கு மட்டுமே கிடைத்தது சமீபத்தில் அவை மெகாவாட் அளவிலான மதிப்பீட்டிற்காக தயாரிக்கப்பட்டுள்ளன 5 மெகாவாட் என்பது காற்றாலை ஆற்றல் மாற்ற முறையில் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர்களில் ஒன்றாகும் நிரந்தர காந்த ஒத்திசைவான ஜெனரேட்டர்களின் ஒரு முக்கிய நன்மைகளில் ஒன்று ரோட்டரில் வைண்டிங்க்குகள் இல்லை எனவே இது மிக அதிக வேகத்தில் இயங்கினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இது மையவிலக்கு விசை காரணமாக எந்த வைண்டிங்கையும் தூக்கி எறிய போவதில்லை இது ஒரு பிரச்சினையாக இருக்கப்போவதில்லை அதேசமயம் வூண்ட் புலம் ரோட்டார் விஷயத்தில் அது மிக அதிக வேகத்தில் வேலை செய்யும் போதெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மையவிலக்கு சக்திகளின் காரணமாக ரோட்டார் ஸ்லாட் களில் இருந்து வைண்டிங்க்குகள் வெளியே வரலாம் நான் இயந்திரத்தை மிக அதிக வேகத்தில் வேலை செய்ய வைக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சினையாக இருக்கலாம் நிரந்தர காந்த ஒத்திசைவு ஜெனரேட்டர்கள் அந்த விஷயத்தை பொறுத்தவரை மிகவும் சாதகமானவை ஆனால் இது நிச்சயமாக குறைபாடுகளையும் கொண்டுள்ளது உருளை வடிவ துருவம் அல்லது முக்கிய துருவத்தில் ஒரு பெரிய குறைபாடு உள்ளது நான் உண்மையில் ஒரு டி சி மின்னோட்டத்தை செலுத்தி காந்தத்தை உருவாக்குகிறேன் எனவே உருளை வடிவ துருவம் மற்றும் முக்கிய துருவம் ஆகிய இரண்டிலும் காந்தப்புல வலிமை மாறுபடும் பொதுவாக இந்த இரண்டு விஷயங்களையும் நான் வூண்ட் புலம் ரோட்டர்கள் என்று அழைக்கலாம் அதாவது நான் புல வைண்டிங் கொண்டிருப்பேன் நிரந்தர காந்தத்தில் இந்த புல வைண்டிங் இருக்காது இது முக்கிய அல்லது உருளை வடிவ துருவம் என எதுவாக இருந்தாலும் பொதுவாக இதை வூண்ட் புலம் ரோட்டார் என சொல்வேன் ஒரே விஷயம் என்னவென்றால் டி சி மின்னோட்டத்தை செலுத்துவதன் மூலம் நான் ஒரு மின்காந்தத்தை உருவாக்கப் போகிறேன் நிரந்தர காந்த ரோட்டரில் நான் எந்த டி சி மின்னோட்டத்தையும் செலுத்த வேண்டியதில்லை அது இயல்பாகவே காந்தமாக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இயற்கையில் ஏற்கனவே கிடைக்கும் இயற்கை காந்தத்தை நான் பயன்படுத்தி இருப்பேன் எந்தவொரு வைண்டிங்கும் இல்லாததன் நன்மையை அது நிச்சயமாக எனக்குத் தருகிறது புலத்துடன் தொடர்புடைய எந்த I2R இழப்புகளும் எனக்கு இருக்காது ஆனால் நான் நிச்சயமாக எக்ஸைடேசன் மீது எந்த கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்கப்போவதில்லை எக்ஸைடேசன் கிட்டத்தட்ட ஒரு நிலையான மதிப்பு போன்றது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நிரந்தர காந்தங்கள் மிகவும் அதிகமாக கிடைப்பதில்லை அது உண்மையில் சீனாவால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது நிரந்தர காந்தத்தை வாங்குவதில் நம் உலகம் நிறைய சிக்கல்களைக் கொண்டுள்ளது மற்றும் அது சீனாவில் அதிகமாக இருப்பதால் அவர்கள் விரும்பும் எந்த அளவிற்கும் அவர்களால் விலையை உயர்த்த முடியும் எனவே நிரந்தர காந்த இயந்திரங்களை உருவாக்குவது மிகவும் கடினம் இல்லையெனில் நிரந்தர காந்த இயந்திரங்கள் எக்ஸைடேசன் மீது அதிக கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கவில்லை என்றாலும் வைண்டிங் இல்லாததால் மிகவும் நல்லது நாம் ஏன் ஸ்டேட்டரில் ஆர்மேச்சரை வைத்திருக்கிறோம் மற்றும் ரோட்டரை களமிறக்குகிறோம் என்பதைப் பார்க்கப் போகிறோம் தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் நான் சொல்வது டிசி இயந்திரத்தின் விஷயத்தில் புலம் எப்போதும் ஸ்டேட்டரில் இருக்கும் மற்றும் ஆர்மேச்சர் எப்போதும் ரோட்டரில் இருக்கும் அதேசமயம் ரோட்டரில் உள்ள ஒத்திசைவான இயந்திர புலத்தையும் ஸ்டேட்டரில் ஆர்மேச்சரையும் நான் பார்த்தால் நாம் ஏன் இதை இப்படி கொண்டிருக்கிறோம் முதலாவதாக இதை நியாயப்படுத்த வேண்டும் இல்லையெனில் கட்டமைப்பு ஏன் வேறு மாதிரி இருக்க கூடாது முதலில் புலம் ஆனது ரோட்டார் அல்லது ஸ்டேட்டர் இதில் இருந்தாலும் அது வேலை செய்ய வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நமக்கு தேவையானது ஃப்ளக்ஸ் ன் மாற்ற விகிதம் எனவே நான் இதை இந்த வழியில் வைத்திருக்கிறேனா அல்லது அந்த வழியில் வைத்திருக்கிறேனா என்பது முக்கியமல்ல இது அடிப்படையில் தளவாடங்கள் காரணமாக மதிப்பீடுகள் காரணமாக உள்ளது பொதுவாக பெரும்பாலான ஒத்திசைவு இயந்திரங்கள் பல நூற்றுக்கணக்கான MVA மதிப்பீட்டைப் கொண்டிருக்கும் நான் பல நூற்றுக்கணக்கான MVA மெகா வோல்ட் ஆம்பியர் வைத்திருக்கப் போகிறேன் என்றால் நான் குறைந்தபட்சம் 500 400 MVA கொண்டிருக்க வேண்டும் நான் 400 எம் ஏ ஆல்டர்னேட்டர் பற்றி பேசினால் 11 கிலோவோல்ட் உருவாக்கப்பட்ட மின்னழுத்தம் ஸ்டார் போல இணைக்கப்பட்ட மூன்று பேஸ் கொண்டிருந்தால் நான் பெரும் மின்னோட்டம் ஆக இருக்க வேண்டும் இது பேஸ் மின்னோட்டம் அல்லது லைன் மின்னோட்டமாக இருக்கப்போகிறது ஏனெனில் இது ஸ்டார் போல இணைக்கப்பட்டுள்ளது பேஸ் மற்றும் லைன் மின்னோட்டங்கள் ஒரே மாதிரியானவை இது I லைன் ஆக இருக்கும் எனவே இது நிச்சயமாக 2500 ஆம்பியர் அல்லது அதற்கு நெருக்கமாக இருக்கும் நான் ஒரு பெரிய மதிப்பைப் பெறுகிறேன் அது 2500 ஆம்பியர் ஆக இருக்கலாம் மற்றும் நான் ரோட்டரில் ஆர்மேச்சர் கொண்டிருந்தால் ஸ்டேட்டரில் உள்ள ஆர்மேச்சருடன் அதை உருவாக்க வேண்டி இருக்கும் இப்போது என்ன நடக்கப் போகிறது என்றால் ரோட்டரில் இருக்கும் மூன்று பேஸ் வைண்டிங்க்குகள் வெளியே கொண்டு வரப்படும் மேலும் நான் 3 ஸ்லிப் ரிங்குகளை வைக்க வேண்டும் இதை நான் இங்கே இணைக்க வேண்டும் அடுத்தது இங்கே அடுத்தது இங்கே 3 ஸ்லிப் ரிங்குகள் மூன்று பேஸ் களுடன் இணைக்கப்படும் ஒருவேளை நான் நடுநிலையையும் வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கும் பெரும்பாலும் நான் நடுநிலையை வெளியே கொண்டு வர வேண்டியதில்லை ஏனெனில் நடுநிலை பொதுவாக கிரௌண்ட் செய்யப்பட்டிருக்கும் மற்றும் கிரௌண்ட் ம் இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும்

இயந்திரத்தை தொடும்போது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு ஒரு ஷாக் ஏற்பட போவதில்லை ஏனெனில் அவை அனைத்தும் கிரௌண்ட் செய்யப்பட்டிருக்கும் எந்த இடத்திலும் மிதக்கும் மதிப்பு இருக்காது எனவே நான் 4 ஸ்லிப் மோதிரங்களுடன் ஒத்திருக்கும் நடுநிலையையும் கொண்டு வர வேண்டியிருக்கும் நான் 4 ஸ்லிப் ரிங்குகளை வெளியே கொண்டு வர வேண்டும் ஒவ்வொரு ஸ்லிப் ரிங்குக்கும் ஒரு பிரஷ் ஏற்பாடு இருக்கும் மேலும் பிரஷ் ல் இருந்து நான் வெளி உலகத்திற்கு மின்னோட்டத்தை எடுக்க வேண்டும் நீங்கள் அடிப்படையில் ஸ்லிப் ரிங்குகள் வழியாக இணைக்கப்பட்ட பிரஷ் களை வைண்டிங்குடன் இணைக்கப் போகிறீர்கள் எனவே நகரும் தொடர்பு இருக்கும் பிரஷ்கள் ஸ்லிப் ரிங்கின் மேற்புறத்தில் ஒரு தொடர்பை உருவாக்கப் போகின்றன ஸ்லிப் ரிங் ஆனது ரோட்டார் வைண்டிங்குடன் சேர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது மற்றும் ஒவ்வொரு பேஸ் ல் இருந்தும் 2500 ஆம்பியர் மின்னோட்டத்தை அது சேகரிக்க வேண்டும் இது தவிர சுமை சமநிலையானதா அல்லது சமநிலையற்றதா என்பதைப் பொறுத்து நடுநிலையும் மின்னோட்டத்தை கொண்டிருக்கக்கூடும் 4 ஸ்லிப் ரிங்குகள் அதனுடன் 4 பிரஷ்கள் நகரும் தொடர்புகள் எனவே தீப்பொறி ஏற்பட ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் ஒரு ஸ்லிப் ரிங் மற்றும் பிரஷ் ஏற்பாடு மூலம் வெளி உலகிற்கு வெளியே கொண்டு வரப்படும் 4 கடத்திகளையும் நான் பார்க்கும்போது கட்டுமானம் மிகவும் கடினமானதாகவும் சிக்கலானதாகவும் மாறும் பொதுவாக இதை செய்வது மிகவும் நல்லதல்ல குறிப்பாக ஆர்மேச்சரின் மதிப்பீட்டில் இந்த புலம் ஆனது சுமார் 1 சதவீதம் அல்லது அதற்கும் குறைவாக மட்டுமே இருக்கும் என்று கருதுகின்றனர் ஆர்மேச்சரில் 400 MVA இருந்தால் நான் 4 மெகாவாட் அல்லது அதற்கும் குறைவான புலம் கொண்டிருக்க வேண்டும் அதற்கு மேல் சக்தி மதிப்பீடு இருக்காது அதாவது மின்னோட்டங்கள் மற்றும் மின்னழுத்தங்கள் என எல்லாமே புலத்தில் ஓரளவு மட்டுப்படுத்தப்படும் நான் புல இணைப்புகளை வெளியே கொண்டு வர நேர்ந்தால் அது ரோட்டரில் இருக்கிறதென்றால் நான் புல இணைப்புகளை வெளியே கொண்டு வரும்போது அது ஒரு ஸ்லிப் ரிங் மற்றும் பிரஷ் வழியாக வரும் ஆனால் அந்த பிரஷ் குறைந்த மின்னோட்டத்தைக் கொண்டு செல்லும் அது குறைந்த சக்திக்கு மதிப்பிடப்படும் மற்றும் எல்லா நிகழ்தகவுகளிலும் நான் 2 பிரஷ் களை மட்டுமே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இது டி சி என்பதால் எனக்கு பிளஸ் மற்றும் மைனஸ் மட்டுமே தேவைப்படும் நான் 2 துருவங்கள் அல்லது 4 துருவங்கள் அல்லது எது கொண்டிருந்தாலும் எல்லா வைண்டிங்குகளும் தொடர் இணைப்பில் வூண்ட் செய்யப்பட்டிருக்கும் அவை அனைத்தும் ஒரே மின்னோட்டத்தை சுமக்கப் போகின்றன எனவே இது ரோட்டரில் உள்ள ஆர்மேச்சர் என்று நான் சொன்னால் ரோட்டரிலிருந்து எனக்கு என்ன தேவை அதேசமயம் நான் ரோட்டரில் ஒரு புலம் கொண்டிருக்கப் போகிறேன் என்றால் என்னிடம் அடிப்படையில் ஒரு டி சி வைண்டிங் மட்டுமே இருக்கும் நான் இந்த 2 ஐ மட்டுமே வெளியே கொண்டு வரப் போகிறேன் பின்னர் அவற்றை ஸ்லிப் ரிங்குடன் இணைக்கப் போகிறேன் இது ஸ்லிப் ரிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுவும் மற்றொரு ஸ்லிப் ரிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது நான் இங்கே 2 பிரஷ் கள் கொண்டிருப்பேன் இங்கே ஒரு பிரஷ் மற்றும் இங்கே ஒரு பிரஷ் வைத்திருப்பேன் ஆர்மேச்சர் ஏன் ஸ்டேட்டரில் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன் சி இயந்திரத்தில் ஸ்டேட்டரில் புலம் இருந்தது ரோட்டரில் ஆர்மேச்சர் இருந்தது ஆனால் இங்கே அது சரியாக நேர்மாறாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அது ஏன் நேர்மாறாக இருக்கிறது நான் சொல்கிறேன் நேர்மாறாக இல்லையெனில் நாம் அதை ஒரு டிசி இயந்திரத்தைப் போலவே கட்டமைத்திருக்க முடியும் உண்மையில் நம்முடைய ஆய்வகத்தில் உள்ள பல இயந்திரங்கள் அப்படித்தான் உள்ளன நாம் ஸ்டேட்டரில் ஆர்மேச்சர் மற்றும் ரோட்டாரில் புலம் கொண்டிருக்கப் போகிறோம் நாம் அது வேலை செய்திருக்கும் வேறு வழியையும் கொண்டிருக்க முடியும் ஆனால் இது மிகவும் சிக்கலானதாக இருக்கும் எனவே இது ரோட்டரில் இருக்கும்போது கட்டுமானம் எளிதானது அல்ல மதிப்பீடு குறைவாக இருப்பதால் இங்கே ரோட்டரில் உள்ள புலம் சிறப்பாக செயல்படும் 2 முனையங்கள் மட்டுமே உள்ளன மற்றும் மின்னோட்டங்கள் சிறியவை கட்டுமான விவரங்களின் அடிப்படையில் ரோட்டரில் உள்ள புலம் சிறப்பாக செயல்படுகிறது ஆகவே நாம் வழக்கமாக ஆல்டர்னேட்டரில் எப்போதும் ரோட்டரில் புலம் இருப்பதற்கான காரணம் இதுதான் மேலும் நீங்கள் உங்கள் ஆர்மேச்சரை ஸ்டேட்டரில் பெற போகிறீர்கள் இப்போது குறைந்தபட்சம் கட்டுமானத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த செயல்பாட்டை ஒரு ஜெனரேட்டராகவும் மோட்டராகவும் பார்க்க முயற்சிக்கிறேன் ஆனது ஒரு வினாடிக்கான சுழற்சிகளாக இருக்கும் என்று நாம் சொன்னோம் அல்லது ஆனது ஒரு வினாடிக்கான சுழற்சிகள் என்று நான் சொல்லுவேன் அல்லது நான் என்று சொல்லலாம் எனவே என்பது ஒரு நிமிடத்திற்கான சுழற்சிகள் இது ஒரு ஒத்திசைவு வேகம் ஒரு மின் தூண்டல் இயந்திரத்தின் விஷயத்தில் கூட இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம் இது ஒத்திசைவான வேகம் இங்கு p என்பது துருவங்களின் எண்ணிக்கை ஆகும் துருவ ஜோடிகளின் எண்ணிக்கை அல்ல நான் ஜெனெரேட்டர் ஆக வேலை செய்யும் இயந்திரத்தை கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஒரு வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் இது உண்மையில் நிரந்தர காந்தத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது அல்லது ரோட்டார் வைண்டிங்க்குகள் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் காரணமாக உருவாக்கப்பட்டது நான் 2 துருவ இயந்திரத்தைக் காட்டுகிறேன் நான் இங்கே A பேஸ் B பேஸ் மற்றும் C பேஸ் வைண்டிங்க்குகளை கொண்டிருப்பேன் ஒருவேளை காந்தம் இந்த திசையில் சுழலும் எனவே நான் இதை A Al B Bl மற்றும் C C' என்று சொல்கிறேன் ஒன்றுக்கொன்று 120 டிகிரிகளால் ஷிப்ட் செய்யப்பட்ட மின்னழுத்தங்களை நான் உருவாக்கப் போகிறேன் அவை சுயாதீனமான வைண்டிங்க்குகள் எனவே எனது தேவைக்கேற்ப அவற்றை ஸ்டார் போல அல்லது டெல்டாவில் இணைக்க முடியும் குறிப்பாக பெரிய திறன் கொண்ட ஆல்டர்னேட்டர்கள் ஸ்டார் போல இணைக்கப்படுகின்றன பொதுவாக பெரும்பாலான ஆல்டர்னேட்டர்கள் ஸ்டார் போல இணைக்கப்படும் மற்றும் நடுநிலை கிரௌண்ட் செய்யப்படும் எனவே நீங்கள் இயந்திரத்தை தொடும் போது ஷாக் அடிக்காது ஏனென்றால் நீங்கள் இயந்திரத்தின் வெளிப் பகுதியை கிரௌண்ட் செய்யப் போகிறீர்கள் எனவே யாராவது அதைத் தொட்டால் மிதக்கும் மின்னழுத்தம் எங்கும் இருக்காது நீங்கள் நிச்சயமாக இயந்திரத்தைத் தொடலாம் எனவே பொதுவாக இது வேலை செய்யப் போகும் வழி இதுதான் நான் காந்தத்தை சுழற்றத் தொடங்கும் தருணம் நான் தூண்டப்பட்ட ஈ பெறுவேன் ஆனால் வேகம் வேறுபட்டால் அது வேறு அதிர்வெண்ணில் இருக்கும் 50 ஹெர்ட்ஸ் பெற எனக்கு 2 துருவ இயந்திரம் என்றால் வேகம் துல்லியமாக 3000 ஆர் எம் ஆக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து மின் நிலையங்களும் மின் கிரிட் உடன் இணைக்கப் பட போகின்றன இது 50 ஹெர்ட்ஸுடன் ஒத்திருக்கிறது அதிர்வெண்ணில் எந்த மாறுபாடும் நாம் கொண்டிருக்க இருக்க முடியாது அவை அனைத்தும் முழுமையாக ஒத்திசைக்கப்பட வேண்டும் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் 50 ஹெர்ட்ஸில் இருக்க வேண்டும் பொதுவாக அனைத்து மின் நிலையங்களிலும் பிரைம் மூவர் மிகவும் துல்லியமாக கட்டுப்படுத்தப்படுகிறது ஒரு ஒத்திசைவான மோட்டார் விஷயத்தில் நான் அடிப்படையில் அதே கட்டமைப்பைக் கொண்டிருக்கப் போகிறேன் நான் அநேகமாக வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கொண்டிருக்கப் போகிறேன் இது ரோட்டார் மூன்று பேஸ் வைண்டிங்க்குகள் இங்கே இருந்தால் நான் இங்கே ரோட்டரைப் பெறப் போகிறேன் எனவே மின் தூண்டல் இயந்திரத்தின் விஷயத்தில் நடந்தது போலல்லாமல் நீங்கள் இங்கு மூன்று பேஸ் வைண்டிங்கை வைக்கப் போகிறீர்கள் ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் விஷயத்தில் நான் ஸ்டேட்டருக்கு மூன்று பேஸ் எக்ஸைடேசனையும் ரோட்டருக்கு டி சி எக்ஸைடேசனையும் கொடுக்கப் போகிறேன் ஸ்டேட்டருக்கு கொடுக்கப்பட்ட மூன்று பேஸ் எக்ஸைடேசன் ஒரு சுழலும் காந்தப்புலத்தை உருவாக்கும் மின் தூண்டல் இயந்திரத்தைப் பற்றி பேசும்போது இதைப் பற்றி ஏற்கனவே பேசினோம் எனவே இப்போது இது சுழலும் காந்தப்புலத்தை உருவாக்குகிறது நான் 50 ஹெர்ட்ஸைக் கொடுத்தால் இந்த சுழலும் காந்தப்புலம் 3000 ஆர் வேகத்தில் சுழலும் நான் 50 ஹெர்ட்ஸ் கொடுக்கும் பொது அது 1500 ஆர் வேகத்தில் சுற்றினால் இது 4 துருவங்களுக்கு வூண்ட் செய்யப்பட்டிருக்கும் அது மிக அதிக வேகத்தில் சுழல வேண்டும் ஆனால் ரோட்டார் அப்படியே உட்கார்ந்திருக்கிறது அது தொடங்க கூட இல்லை ரோட்டார் ஆனது ஸ்டேட்டர் ல் உள்ள சுழலும் காந்தப்புலத்தின் வேகத்தை பிடிக்க வேண்டும் அது சில செயலற்ற தன்மையைக் கொண்டிருப்பதால் அதை இப்போதே செய்ய முடியாது இது இப்போது பூஜ்ஜிய வேகத்தில் உள்ளது நான் ஐப் பெறப் போகிறேன் ஒருவேளை நான் ஒரு குறிப்பிட்ட அளவு திருப்பு விசையை உருவாக்கியிருக்கலாம் ஒருவேளை சுமை வைண்டிங் சிறியதாக இருக்கலாம் அல்லது அது சுமை இல்லாத நிலையில்கூட இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல ஆனால் இன்னும் வேகம் அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட விகிதம் உள்ளது இது 0 ஆர் எம் ல் இருந்து 1500 ஆர் எம் க்கு இப்போதே அதிகரிக்கப் போவதில்லை அது சாத்தியமில்லை எனவே என்ன நடக்கப் போகிறது என்றால் சுழலும் காந்தப்புலத்திற்கு அநேகமாக இங்கே ஒரு வட துருவமும் இங்கே தென் துருவமும் இருக்கலாம் வட துருவமும் தென் துருவமும் இந்த வட துருவத்தையும் தென் துருவத்தையும் பார்க்கும் அவை ஒன்றை ஒன்று எதிர்க்கும் அது வேறு ஏதேனும் ஒரு திசையில் நகர ஆரம்பிக்கலாம் அந்த கண நேரத்திற்குள் இந்த தென் துருவத்தை திடீரென இங்கு பெறப் போகிறேன் இந்த வட துருவம் திடீரென இங்கு வந்து சேரும் இது மிக அதிக வேகத்தில் செயல்படுவதால் இது 1500 ஆர் வேகத்தில் வேலை செய்கிறது ரோட்டார் ஆனது சுழலும் கந்த புலத்தின் வேகத்தை பிடிக்க விரும்புகிறது ஆனால் அதை பிடிக்க முடியாது ஏனெனில் ரோட்டருக்கு என குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட மந்தநிலை உள்ளது ரோட்டார் இப்போதே வேகத்தை அதிகரிக்க முடியாது ஏனெனில் இது சில நேரங்களில் விரட்டலை எதிர்கொள்ளும் சில நேரங்களில் ஈர்ப்பை எதிர்கொள்ளும் எனவே குறைந்து வரும் இயக்கம் மட்டுமே இருக்கும் நீங்கள் ஒரு ஒத்திசைவான மோட்டரின் ரோட்டரைப் பார்த்தால் அதை 50 ஹெர்ட்ஸுடன் தொடங்கினால் ரோட்டாரால் இப்போதே சுழலும் காந்தப்புலத்தின் வேகத்தை பிடிக்க முடியாது என்பதை நீங்கள் காணப் போகிறீர்கள் ஏனென்றால் ஈர்ப்பு மற்றும் விரட்டல் மாறி மாறி நடைபெறுகிறது அது உண்மையில் குறைந்து கொண்டே போகும் அல்லது வெளியேறப் போகிறது எனவே ஒரு ஒத்திசைவான மோட்டார் இயல்பாகவே சுயமாகத் தொடங்குவதில்லை தூண்டல் மோட்டார் இயல்பாகவே சுயமாகத் தொடங்குகிறது ஏனெனில் இது தூண்டல் கொள்கையில் இயங்குகிறது மற்றும் ரோட்டார் சுற்றில் நிகழும் தூண்டப்பட்ட ஈ எஃப் ஆனது தொடர்புடைய வேகத்தை சார்ந்துள்ளது தொடர்புடைய வேகம் தொடர்ந்து திருப்பு விசையால் எதிர்க்கப்படுகிறது எனவே அது சுழலும் காந்தப்புலத்தைப் பிடிக்க முயற்சிக்கிறது அதேசமயம் இங்கே ஒத்திசைவான மோட்டர்களில் ரோட்டார் புலம் மற்றும் ஸ்டேட்டர் புலம் ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று சுயாதீனமாக உள்ளன அவை தூண்டப்படவில்லை இது தூண்டல் காரணமாக நடைபெறவில்லை ரோட்டார் வைக்க வேண்டும் நான் இதை செய்ய அதற்கு ஒரு உந்துதலைக் கொடுப்பேன் ஆரம்பத்தில் நான் அதை ஒரு உந்துதலைக் கொடுக்கிறேன் இதனால் அது ஒத்திசைவான வேகத்திற்கு மிக நெருக்கமாக செல்லும் இது உண்மையில் கைமுறையாக சாத்தியமில்லை பெரும்பாலும் இதை நாம் மற்றொரு பிரைம் மூவரின் உதவியுடன் செய்கிறோம் ஒத்திசைவான வேகத்திற்கு அருகில் வேகத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறோம் பின்னர் சுழலும் காந்தப்புல வேகத்துடன் இதை லாக் செய்கிறோம் ஒத்திசைவான மோட்டார்கள் பொதுவாகத் தொடங்கப்படுவது இப்படித்தான் ஒத்திசைவான மோட்டார் ஒரு பெரிய எதிர்மறையை கொண்டுள்ளது அதாவது இது சுயமாக தொடங்காது குறிப்பாக நான் 50 ஹெர்ட்ஸுடன் தொடங்க முயற்சிக்கும் போது நான் 0 5 ஹெர்ட்ஸுடன் தொடங்கினால் 1 ஹெர்ட்ஸ் பின்னர் 1 5 2 2 5 என நான் மெதுவாகச் சென்றால் ரோட்டருக்கு சுழலும் காந்தப்புலத்தைப் பிடிக்க போதுமான நேரம் தருகிறேன் நான் ஒரு மாறி அதிர்வெண்ணில் தொடங்கினால் 0 25 ஹெர்ட்ஸ் 0 5 ஹெர்ட்ஸ் 1 ஹெர்ட்ஸ் 1 5 ஹெர்ட்ஸ் என்று தொடங்கி இருந்தால் ரோட்டோர் ஆனது ஸ்டேட்டரில் இருக்கும் காந்தப்புல வேகத்தை பிடிக்க முடியும் மாணவர் நாம் துருவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தால் அது தொடங்க உதவுமா பேராசிரியர் நீங்கள் உண்மையில் துருவ ஜோடிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தாலும் கூட ஸ்டேட்டர் வைண்டிங்குகளில் உள்ள துருவங்களின் எண்ணிக்கையையும் நீங்கள் அதிகரித்திருப்பீர்கள் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அனைத்து துருவங்களும் சரியாக பூட்டப்பட வேண்டும் சுழலும் காந்தப்புலத்தால் உருவாக்கப்பட்ட வட துருவமும் தென் துருவத்திற்கேற்ப நான் ரோட்டரில் வட துருவம் மற்றும் தென் துருவம் கொண்டிருக்க வேண்டும் எனவே அந்த வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றுக்கொன்று பொருந்தி பூட்டிக் கொள்ளும் பொதுவாக நான் ஒத்திசைவான இயந்திரத்தை தொடங்குவதில் ஒரு சிக்கல் இருக்கும் குறிப்பாக இது ஒரு மோட்டராக வேலை செய்யும் போது நான் ஒத்திசைவான வேகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்து பூட்ட அனுமதிக்காத வரை ஒத்திசைவான மோட்டார்கள் சுயமாக தொடங்கப் போவதில்லை எனவே இது ஒத்திசைவு இயந்திரத்தின் முக்கிய தீமைகளில் ஒன்றாகும் ஆனால் நிச்சயமாக இதில் நன்மைகளும் உள்ளன நான் முதலில் தரமான முறையில் பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அடிப்படை வேலை செயல்பாடு போன்ற விஷயங்களைப் பற்றி விவாதிக்க முயற்சிக்கிறேன் பின்னர் நாம் கணித விவரங்கள் மற்றும் சமமான சுற்றுக்கு செல்வோம் இப்போது நான் ஒத்திசைவான இயந்திரத்தைப் பார்த்தால் தயவுசெய்து நான் எக்ஸைடேசன் கொண்டிருப்பேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக மோட்டரில் ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டோர் இரண்டில் இருந்தும் எக்ஸைடேசன் வழங்கப்படுகிறது எனவே ஒத்திசைவான மோட்டார் என்பது இரட்டிப்பு எக்ஸைடேசன் இயந்திரம் என்று நான் சொல்வேன் ஸ்டேட்டரிலிருந்து நான் கொடுப்பது மூன்று பேஸ் எக்ஸைடேசன் ரோட்டரிலிருந்து நான் கொடுப்பது டி எக்ஸைடேசன் எனவே இரண்டு வகையான எக்ஸைடேசன் ம் நான் தரப்போகிறேன் ஆகவே காற்று இடைவெளியில் உள்ள ஒட்டுமொத்த பிளக்ஸ் அல்லது காற்று இடைவெளியில் உள்ள காந்தவியல் ஆனது ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் மற்றும் ரோட்டார் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றின் விளைவாகும் இது நிச்சயமாக இங்கே ஆர்மேச்சர் எதிர்வினை என்று அழைக்கப்படுகிறது சி இயந்திரத்தில் நாம் காண்பதை விட இங்கே ஆர்மேச்சர் எதிர்வினை மிகவும் சிக்கலானது ஏனெனில் இது ஒரு பேஸர் எனவே ஸ்டேட்டர் பிளஸ் ரோட்டார் எம் எஃப் அல்லது ஸ்டேட்டர் பிளஸ் ரோட்டார் பிளக்ஸ் களின் விளைவாக காற்று இடைவெளி எம் எஃப் அல்லது காற்று இடைவெளி பிளக்ஸ் ஐ நாம் பார்க்க வேண்டும் இப்போது இந்த ஃப்ளக்ஸ் கள் ஒன்றுக்கொன்று அவற்றை சீரமைக்கும் போது அதுதான் எனது ஒட்டுமொத்த திருப்பு விசையை உருவாக்குகிறது அவைகள் ஒன்றுக்கொன்று சீரமைக்க முயற்சிக்கும்போது என் இயந்திரத்தில் திருப்பு விசை உருவாகிறது எனவே நான் அடிப்படையில் ஸ்டேட்டரிலிருந்து எடுக்கப்பட்ட சிறிதளவு மின்னோட்டம் மற்றும் ரோட்டரிலிருந்து கொடுக்கப்பட்ட எக்ஸைடேசன் ஆகியவற்றைக் கொண்டிருக்கப்போகிறேன் நான் இறுதியில் ரோட்டார் பிளக்ஸ் க்கும் ஸ்டேட்டர் மின்னோட்டத்திற்கும் இடையிலான தொடர்பு காரணமாக உற்பத்தி செய்யப்படும் திருப்பு விசையைப் பார்க்கப் போகிறேன் ரோட்டரிலிருந்து நான் போதுமான அளவு ஃப்ளக்ஸ் கொடுத்தால் ஒட்டுமொத்த திருப்பு விசையை உற்பத்தி செய்ய ஸ்டேட்டர் மிகக் குறைந்த மின்னோட்டத்தை ஈரத்தால் போதும் அந்த மின்னோட்டமானது உண்மையான சக்தியை உருவாக்குவதை நோக்கி செல்லக்கூடும் ஏனெனில் ஃப்ளக்ஸ் மற்றும் ஸ்டேட்டர் மின்னோட்டம் ஆகிய இரண்டும் திருப்பு விசையை உருவாக்க தொடர்பு கொள்கின்றன ரோட்டரிலிருந்து நான் போதுமான அளவு ஃப்ளக்ஸ் வழங்காவிட்டால் அது ஸ்டேட்டரிலிருந்து அதிக அளவு மின்னோட்டத்தை ஈரப்பதன் மூலம் அதிகப்படியான அல்லது அதிக அளவு ஃப்ளக்ஸ் தயாரிக்க வேண்டியிருக்கும் இது திருப்பு விசை உற்பத்திக்கு உதவும் அத்துடன் ஃப்ளக்ஸ் குறைபாட்டையும் போக்கும் ரோட்டார் பக்கத்திலிருந்து ஃப்ளக்ஸ் போதுமானதாக இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த ஃப்ளக்ஸில் உள்ள பற்றாக்குறையை ஈடுசெய்ய இது ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து தூண்டக்கூடிய மின்னோட்டம் அல்லது எதிர்வினை மின்னோட்டத்தை ஈர்க்கும் நான் அதிகப்படியான டி சி மின்னோட்டத்தை வழங்கினால் மற்றும் காற்று இடைவெளியில் அதிகப்படியான பிளக்ஸ் ஐ உருவாக்கினால் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து சப்ளை நோக்கி ஓரளவு எதிர்வினை சக்தி திருப்ப படுவதை நான் காணலாம் நான் இதை இப்படி பார்க்கிறேன் தேவையான மொத்த ஃப்ளக்ஸ் இதை நான் Φneeded என்று அழைப்பேன் ரோட்டார் கிளர்ச்சி என்றால் ரோட்டார் எக்ஸைடேசன் கொடுப்பது Φneeded என்போம் பின்னர் ஸ்டேட்டர் ஆனது காற்று இடைவெளி பிளக்ஸ் ல் அல்லது அதன் விளைவாக வரும் பிளக்ஸ் களில் எந்த கூறுகளையும் வழங்க தேவையில்லை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஸ்டேட்டர் ஆனது எந்த எதிர்வினை மின்னோட்டத்தையும் ஈர்க்கக் கூடாது இது திருப்பு விசையை உருவாக்க போதுமான மின்னோட்டத்தை மட்டும் ஈர்க்கக் கூடும் அதேசமயம் ரோட்டார் எக்ஸைடேசன் குறைவாக இருந்தால் அது Φneeded ஐ விடக் குறைவாகும் இந்த விஷயத்தில் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்தும் சில அளவு எதிர்வினை மின்னோட்டத்தை நிச்சயமாக எடுக்க வேண்டியிருக்கும் இது உண்மையில் பிளக்ஸ் ல் ஏற்படும் எந்த ஒரு பற்றாக்குறையையும் ஈடுசெய்யும் இப்போது இது எதிர்வினை மின்னோட்டத்தை ஈர்க்கப் போகிறது அதாவது ஸ்டேட்டர் பக்கத்தின் சக்தி காரணி உண்மையில் பின்தங்கியிருக்கும் ரோட்டார் எக்ஸைடேசன் அதிகமாக இருந்தால் அது தேவைப்படும் ஃப்ளக்ஸ் ஆன Φneeded ஐ விட அதிகமாக இருக்கும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ளக்ஸ் இல்லையென்றால் நான் திருப்பு விசையை உருவாக்க முடியாது ஏனெனில் சீரமைப்பு செயல்பாட்டில் அளவு ஆனது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இது வெறும் வட துருவமும் தென் துருவமும் மட்டுமல்ல அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும் அது போதுமான அளவு இல்லாவிட்டால் நான் ரோட்டரை இழுக்க முடியாது ரோட்டார் சிறிது எடை கொண்டது அது எடை இல்லாதது அல்ல எனக்கு நிச்சயமாக குறிப்பிட்ட அளவு ஃப்ளக்ஸ் தேவைப்படும் ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து மின்னோட்டத்தின் குறிப்பிட்ட அளவு தேவைப்படும் இரண்டும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே ஒரு திருப்பு விசை உருவாகும் எக்ஸைடேசன் எவ்வளவு என்பதை சார்ந்து தான் நான் இருப்பேன் எக்ஸைடேசன் அதிகமாக இருந்தால் எதிர்வினை சக்தியின் சில பகுதி மூன்று பேஸ் மெயின்களுக்குத் திரும்பும் அதாவது இது ஒரு மின்தேக்கியைப் போல வேலை செய்யப் போகிறது இங்கே இது ஒரு பின்தங்கிய சக்தி காரணியாக இருக்கும் அதேசமயம் நான் ஒரு முன்னணி சக்தி காரணி கொண்டிருப்பேன் இதன் பொருள் என்னவென்றால் இது மின்தூண்டல் போல வேலை செய்யும் அதேசமயம் இது ஒரு மின்தேக்கியை போல வேலை செய்யும் எனவே ஒரு ஒத்திசைவான மோட்டரின் ஸ்டேட்டர் பக்கத்தில் உள்ள சக்தி காரணியை DC எக்ஸைடேசன் ஐ சரிசெய்வதன் மூலம் என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்கிறது ஒரு தூண்டல் இயந்திரத்தின் விஷயத்தில் இருந்தது போலல்லாமல் டி சி எக்ஸைடேசன் ஆனது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் ஸ்டேட்டர் பக்கத்தின் சக்தி காரணியை சரி செய்ய என்னை அனுமதிக்கும் ஒரு மின் தூண்டல் இயந்திரத்தில் எனக்கு காந்தமாக்கும் மின்னோட்டம் எதுவாக இருந்தாலும் காந்தமாக்கும் மின்னோட்டத்துக்கு அல்லது ஃப்ளக்ஸ் க்கு வேறு எந்த மூலமும் இல்லை ஸ்டேட்டர் ஆனது காந்தமாக்கும் மின்னோட்டத்தை ஈர்க்கிறது ரோட்டார் மின்னோட்டத்தையும் ஸ்டேட்டர் வழங்குகிறது இந்த குறிப்பிட்ட வகையில் ரோட்டார் மின்னோட்ட கூறு உண்மையில் ஆர்மேச்சர் மூன்று பேஸ் விநியோகத்திலிருந்து பெறப்பட்டாலும் இது வேலை செய்யும் காந்தமாக்கும் மின்னோட்டம் எனது ரோட்டார் பக்கத்தில் இருந்து வழங்கப்படுகிறது இது உண்மையில் புலம் புலம் ஆனது ஃப்ளக்ஸ் கூறுகளை வழங்குகிறது மற்றும் ஸ்டேட்டர் ஆனது ஒரு மின் தூண்டல் மோட்டரில் ரோட்டார் மின்னோட்ட கூறுகளுக்கு ஒத்த மின்னோட்ட கூறுகளை வழங்குகிறது இவை இரண்டும் ஒன்றாக இணைந்தால் இறுதியில் திருப்பு விசை உருவாகிறது எனவே நான் ரோட்டார் பக்கத்தில் இருந்து போதுமான ஃப்ளக்ஸ் வழங்கவில்லை என்றால் நான் அதை ஸ்டேட்டர் பக்கத்திலிருந்து கூடுதலாக வழங்க வேண்டும் இது ஒரு காந்தமாக்கும் மின்னோட்டத்தைப் போல மாறும் எனவே இதன் காரணமாக நான் பின்தங்கிய சக்தி காரணியை பெற போகிறேன் நான் அதிகப்படியான ஃப்ளக்ஸ் வழங்கினால் நான் காந்தமாக்கும் மின்னோட்டத்தின் சில பகுதியை ஒரு வகையில் திருப்பித் தர வேண்டியிருக்கும் அதாவது நான் போதுமான அளவு ஃப்ளக்ஸ் வழங்கினால் அது ஒரு மின்தேக்கியைப் போல வேலை செய்யப் போகிறது நான் ஒரு யூனிட்டி சக்தி காரணியைக் கொண்டிருக்கப் போகிறேன் எனவே ஒத்திசைவான இயந்திரம் இந்த மிகப்பெரிய நெகிழ்வுத்தன்மையைக் கொண்டுள்ளது இது வேறு எந்த ஏசி இயந்திரத்திலும் இல்லை இது எக்ஸைடேசன் ஐ சரிசெய்வதன் மூலம் சக்தி காரணியை சரி செய்ய அனுமதிக்கும் நான் ஒரு தொழிற்சாலையில் ஒரு ஒத்திசைவான மோட்டார் வைத்திருக்கும் போது அதில் N தூண்டல் மோட்டார்கள் உள்ளன எனில் அந்த தூண்டல் மோட்டார்கள் அனைத்தும் சக்தி காரணியைக் கீழே இழுக்கும் அவை அனைத்தும் தூண்டக்கூடிய மின்னோட்டத்தை ஈர்க்கப் போகின்றன நான் ஒரு ஒத்திசைவான மோட்டாரை வைக்க முடியும் இது முன்னணி மின்னோட்டத்தை ஈர்க்கும் எனவே முன்னணி மின்னோட்டமும் பின்தங்கிய மின்னோட்டமும் அடிப்படையில் ஒன்றை ஒன்று ரத்து செய்யும் இதன் காரணமாக நான் இறுதியில் யூனிட்டி சக்தி காரணி பெறலாம் மின் தூண்டல் மோட்டார்கள் இருக்கும் ஒரு தொழிற்சாலையில் நான் பணிபுரியும் போது ஒரு ஒத்திசைவான மோட்டார் வைத்தால் அது மின் தூண்டல் மோட்டாரால் ஈர்க்கப்பட்ட எந்தவொரு எதிர்வினை மின்னோட்டத்தையும் ரத்து செய்யும் அதற்காக அதிகப்படியான எக்ஸைடேசன் கொண்ட ஒரு ஒத்திசைவான மோட்டாரை நான் வைக்க வேண்டும் எதிர்வினை சக்தியை வழங்க நான் ஒரு ஒத்திசைவான மோட்டாரைப் பயன்படுத்தும்போது அதை ஒத்திசைவு கன்டென்சர் என சொல்வோம் கன்டென்சர் என்பது மின்தேக்கியின் மற்றொரு பெயர் பழைய நாட்களில் நாங்கள் அவற்றை கன்டென்சர் என்றே சொல்வோம் அவற்றை ஒருபோதும் மின்தேக்கி என்று சொன்னதில்லை எனவே நான் ஒத்திசைவான மோட்டரின் முன்னணி சக்தி காரணி செயல்பாட்டைப் பெறும் போதெல்லாம் அது ஒரு ஒத்திசைவு கன்டென்சர் ஆக செயல்படக்கூடும் இது எந்த ஒரு மின் தூண்டல் இயந்திரங்களால் ஈர்க்கப்பட்ட எந்தவொரு எதிர்வினை சக்தியையும் அல்லது என் தொழிற்சாலையில் உள்ள எந்த ஒரு மின் தூண்டலால் ஈர்க்கப்பட்ட எதிர்வினை மின்னோட்டத்தையும் ஈடுசெய்யும் எனவே இது ஒத்திசைவான இயந்திரத்தின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றாகும் நாம் குறைபாடுகளைப் பற்றி பேசினோம் எனவே நன்மையையும் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் யூனிட்டி சக்தி காரணியில் வேலை செய்யக்கூடிய ஒத்திசைவான இயந்திரத்தின் இந்த குறிப்பிட்ட நன்மையின் காரணமாக குறைந்த மின்னோட்டத்தை ஈர்க்கும் திறன் கொண்ட ஒரு ஒத்திசைவு இயந்திரத்தால் மின் தூண்டல் இயந்திரத்தின் அதே அளவிலான சக்தியை வழங்க முடியும் ஏனெனில் மின் தூண்டல் இயந்திரம் அதிகபட்சமாக 0 8 அல்லது 0 85 அளவு மட்டுமே சக்தி காரணி கொண்டிருக்கும் 1 மெகாவாட் திறன் கொண்ட மின் தூண்டல் மற்றும் ஒத்திசைவைவான இரண்டு இயந்திரங்களை பற்றி நான் பேசினால் ஈர்க்கப்பட்ட மின்னோட்டம் ஆக இருக்கும் அவைகள் 11 கிலோவோல்ட்டில் வேலை செய்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் இங்கே ஒத்திசைவு இயந்திரங்களின் விஷயத்தில் சக்தி காரணி 1 உடன் ஒத்திருக்கும் நான் விரும்பினால் நான் அதை 1 ஆக்குகிறேன் அதேசமயம் மின் தூண்டல் இயந்திரங்களின் விஷயத்தில் நான் மிகவும் தெளிவாக கொண்டிருக்க வேண்டும் இங்கே சக்தி காரணி 0 8 அல்லது 0 85 ஆக இருக்கலாம் தயவுசெய்து கவனிக்கவும் ஒத்திசைவு இயந்திரத்துடன் ஒப்பிடும்போது தூண்டல் இயந்திரம் அதிக மின்னோட்டத்தை ஈர்க்கப் போகிறது அதே மதிப்பீட்டில் உள்ள ஒத்திசைவான இயந்திரத்தை நான் பயன்படுத்தும்போதெல்லாம் மின் தூண்டல் இயந்திர வகையுடன் ஒப்பிடும்போது மெல்லியதாக இருக்கும் கடத்திகளை நான் வைக்கலாம் முழு கேபிள் அல்லது முழு விநியோக முறைமையின் வழியேயும் அதிக மின்னோட்டத்தை நான் வைத்தால் என்ன ஆகும் எல்லா நிகழ்தகவுகளிலும் நான் அதிக இழப்புகளை சந்திக்க நேரிடும் எனவே சக்தி காரணியை பொறுத்த வரை மின் தூண்டல் இயந்திரம் செயல்திறனைக் கொஞ்சமாகக் குறைக்கும் ஈர்க்கப்படும் மின்னோட்டம் மிக குறைவாக இருப்பதால் ஒத்திசைந்த இயந்திரங்கள் சிறந்த செயல்திறனைப் பெற முடியும் மிகப் பெரிய திறன் பயன்பாடுகள் எங்கு பேசப்பட்டாலும் செயல்திறனைப் பற்றி நான் மிகவும் அக்கறை கொண்டுள்ளேன் எனில் ஒத்திசைவு இயந்திரங்கள் பொதுவாக முதல் தேர்வுகளாக இருக்கும் ஆனால் செயல்திறனைப் பற்றி நான் அதிகம் கவலைப்படவில்லை ஆனால் ஆரம்ப நிறுவல் செலவு குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்றால் நான் ஒரு மின் தூண்டல் இயந்திரத்தை பயன்படுத்துவேன் நான் உண்மையில் தூண்டல் இயந்திரங்களின் விலை மற்றும் ஒத்திசைவான இயந்திரங்களின் விலை ஆகியவற்றைப் பார்த்தால் தூண்டல் இயந்திர செலவு பொதுவாக 1 ஹெச்பி க்கு ரூ 1000 ஆக இருக்கும் நீங்கள் சந்தையில் 1 ஹெச்பி இயந்திரத்தை ரூ 1000 க்கு வாங்க முடியும் என்று நான் சொல்லவில்லை நான் சொல்வது இது 50 ஹெச்பி இயந்திரம் என்றால் தோராயமாக ரூ 50000 இது 30 ஹெச்பி இயந்திரம் என்றால் இது சுமார் ரூ 30000 ஆக இருக்கும் அதேசமயம் ஒரு ஒத்திசைவான இயந்திரத்திற்கு நான் 30 ஹெச்பி ஒத்திசைவான மோட்டார் பற்றி பேசினால் அது சுமார் 1 2 லட்சம் அல்லது 1 25 லட்சத்தை விட அதிகமாக இருக்கும் இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் நான் அதை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மட்டுமே பெற முடியும் எனவே மின் தூண்டல் இயந்திரத்துடன் ஒப்பிடும்போது இது மிகவும் விலை உயர்ந்தது எனவே நான் எனது தொழிற்சாலையில் இயந்திரங்களை நிறுவப் போகிறேன் என்றால் நான் பல விஷயங்களைப் பார்க்க வேண்டியிருக்கும் ஆரம்ப செலவைப் பார்க்க வேண்டும் செயல்பாட்டு செலவைப் பார்க்க வேண்டும் அவை பராமரிப்பு இல்லாமல் இலவச அடிப்படையில் இயங்குமா என்பதையும் நான் பார்க்க வேண்டும் இந்த இரண்டு இயந்திரங்களும் பொதுவாக பல சந்தர்ப்பங்களில் கடுமையான போட்டியாளர்களாக இருக்கின்றன ஏனெனில் இவற்றின் செயல்திறன் உண்மையில் மிகவும் சிறந்தது ஆனால் ஒத்திசைவு மோட்டார்கள் நிலையான வேக பயன்பாட்டில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன ஏனெனில் என்னிடம் 50 ஹெர்ட்ஸ் மட்டுமே உள்ளது என்னிடம் 2 துருவ இயந்திரம் இருந்தால் அது 3000 ஆர் எம் வேகத்தில் இயங்கப் போகிறது அல்லது அது இயங்காது இது 1500 ஆர்பிஎம் வேகத்தில் இயங்க வேண்டுமானால் அது 4 துருவ இயந்திரமாக இருக்க வேண்டும் அது 1500 ஆர்பிஎம் வேகத்தில் இயங்கும் அல்லது அது இயங்காது ஒரு ஒத்திசைவான இயந்திரத்தின் விஷயத்தில் என்னால் வேகத்தில் மாறுபாட்டை மிக எளிதாகப் பெற முடியாது எனவே நிலையான வேக பயன்பாடுகளில் பெரும்பாலும் ஒத்திசைவான இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான மாறும் வேக பயன்பாடுகள் முதலில் டிசி மோட்டார்களைப் பயன்படுத்தலாம் சில காரணங்களால் அதைப் பயன்படுத்த முடியாவிட்டால் நாம் மின் தூண்டல் மோட்டார்களை பயன்படுத்தலாம் அடுத்த வகுப்பில் மேலும் கட்டுமான விவரங்கள் மற்றும் தொழில்நுட்ப விவரங்கள் மற்றும் சமன்பாடுகளைப் பார்ப்போம்